அலைவடிவங்கள் மற்றும் வடிவமைப்பு இந்த காணொளி உள்ளடக்கத்தில் அலை வடிவங்கள் முன்னோக்கி மாற்றியின் சில முக்கியமான அலைவடிவங்களைப் பார்க்கலாம் முன்னோக்கி மாற்றியின் வெளியீட்டுப் பகுதியானது பக் மாற்றியைப் போன்றது எனவே அலைவடிவங்களின் தூண்டல் மின்னோட்டம் மின்தேக்கி மின்னோட்டம் மற்றும் வெளியீட்டு சுமை மின்னோட்டப் பகுதிகள் நாம் விவாதித்த பக் இக்கு சமமாக பக் மாற்றி அலைவடிவங்களைப் போலவே இருக்கும் நாம் இப்போது பார்க்க வேண்டியது முதன்மை பக்க சுவிட்சின் அலைவடிவங்கள் இரண்டாம் பக்க மின்னோட்டங்கள் மற்றும் கோர் மாற்றி மாற்றியமைப்பதற்கான ஃப்ரீவீலிங் மின்னோட்டம் நாம் பார்க்கும் இவை முக்கியமான அலைவடிவங்கள் மற்றும் அவை சாதனங்களை எவ்வாறு மதிப்பிடுவது மற்றும் கூறுகளைத் தேர்ந்தெடுப்பது பற்றிய எண்ணத்தை வழங்கும் முன்னோக்கி மாற்றி ஒரு மூலைக்கு நகர்த்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே பக் மாற்றியை பற்றி விவாதிக்கும் போதெல்லாம் முன்பு போல் அலைவடிவங்களை வைப்பதற்கு இங்கே சிறிது இடம் கொடுத்துள்ளேன் என்னிடம் Vg அல்லது Vg இன் அலைவடிவம் உள்ளது அவை உண்மையில் கேட் அலைவடிவம் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அலைவடிவம் அல்ல சிக்னல் அதிகமாக இருக்கும் போது இந்த BJT அல்லது குறைக்கடத்தி சுவிட்ச் ஆன் செய்யப்படும் போது இதுவே நீங்கள் இங்கே கொடுக்கும் சமிக்ஞை இப்போது பக் மாற்றி எவ்வாறு இயங்குகிறது என்பதை நமக்குத் தெரிந்த சில முக்கியமான அலை வடிவங்களை கொண்டு பார்க்கலாம் பின்னர் பக் மாற்றிக்கு நாம் விவாதித்ததைப் போலவே பக் மாற்றிக்கு துருவ மின்னழுத்தம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஒரு வித்தியாசம் திரும்பும் விகிதம் n படத்தில் வரும் நான் உங்களுக்கு சுருக்கமாக காண்பிக்கிறேன் பின்னர் நாம் மற்ற அலைவடிவங்களுக்கு செல்லலாம் நான் V அல்லது Vp ஐ இங்கே நிலைநிறுத்துகிறேன் என்று சொல்லலாம் அலைவடிவம் முன்பு போலவே இருக்கும் அந்த நேரத்தில் ஸ்விட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது nVin என்ற மதிப்பில் மட்டுமே வித்தியாசம் இருக்கும் இங்கே உங்களிடம் Vin உள்ளது மற்றும் இரண்டாம் நிலையின் nVin மற்றும் nVin க்கு என்ன பரிமாற்றம் கிடைக்கிறது என்பது இந்த கட்டத்தில் தெரியும் அதைத்தான் நாம் இங்கு காண்பித்துள்ளோம் மற்றும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும் போது தூண்டல் மின்னோட்டம் இந்த பாணியில் ஃப்ரீவீலிங் ஆகும் மற்றும் Vp 0 ஆகும் எனவே நீங்கள் இங்கே பெறுவது இதுதான் இதன் முடிவாக வரும் சராசரி Vo ஆக இருக்கும் சராசரியை இங்கே எங்காவது ஒரு குறிக்கும் அளவீடாக இடுவேன் என்று சொல்லலாம் Vo என்பது இது போன்றது எனவே இது Vo அலைவடிவம் பக் மாற்றி செயல்பாட்டைப் பொறுத்த வரையில் L மற்றும் C முந்தையதைப் போலவே இருக்கும் பக் பகுதி தூண்டல் மின்னோட்டம் இயக்கம் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அதை நாம் பின்னர் மீண்டும் பார்க்கலாம் முதன்மை மின்னோட்டம் சுவிட்ச் வழியாக பாயும் மற்றும் ஸ்விட்ச் ஆஃப் ஆக இருக்கும் போது மின்னோட்டத்தின் பகுதி ஃப்ரீவீலிங் ஆக இருக்கும் இது உண்மையில் கோர் மீட்டமைக்கும் மின்னோட்டமாகும் இது மையத்திற்குள் ஃப்ளக்ஸை மீட்டமைத்து அடுத்த மாறுதல் சுழற்சியில் செயல்படத் தயாராகும் இப்போது மின்மாற்றியின் முதன்மை வழியாக பாயும் Im க்கான காந்தமாக்கல் பகுதியை வரைகிறேன் எனவே சுவிட்ச் ஆன் செய்யும்போது முதன்மையின் குறுக்கே ஒரு மின்னழுத்த Vin உபயோகப்படுத்தப்படுகிறது இது ஒரு நிலையான மின்னழுத்தமாகும் எனவே காந்தமாக்கும் பகுதி நேர்கோட்டில் உயரும் காரணம் முதன்மையின் மின்னழுத்தம் க்கு சமமாக இருக்கும் எனவே V க்கு முதன்மையானது ஒன்றுமில்லை ஆனால் Vin Vin Lm விகிதம் நிலையானது காந்தமாக்கும் மின்னோட்டம் இதுபோல் நேர்கோட்டில் உயர்கிறது நீங்கள் பார்க்கும் நேரத்தில் எல்லா இடங்களிலும் அது இயங்கும் அது இப்படித்தான் போக வேண்டும் அது போனவுடன் காந்தமாக்கும் மின்னோட்டம் ஃபாரடேஸ் சட்டம் மூலம் அப்படியே உயர்ந்து விட்டது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றொரு அடிப்படை உறவு உள்ளது இந்த Np மையத்திற்குள் உள்ள ஃப்ளக்ஸ் மிகவும் முதன்மையான உறவு இந்த மையத்திற்குள் இதே போன்ற வடிவம் உள்ளது போல இருக்கலாம் எனவே φ ஆனது மையப்பகுதிக்குள் நேரியல் முறையில் அதிகரிக்கும் எனவே இது Vin Np ஐ அதிகரிக்கிறது மற்றும் இது Vin Lm ஐ அதிகரிக்கிறது சாய்வு இப்போது அதிகபட்சத்தை அடைந்த பிறகு இப்போது நீங்கள் சாதனத்தை அணைத்துவிட்டீர்கள் சாதனத்தை அணைத்தவுடன் மின்மாற்றி வழியாக மின்னோட்டம் உடனடியாக அணைக்கப்படுவதைக் பார்க்கலாம் இது 0 க்கு கீழே செல்லும் என்று எண்ணுவதற்கு கீழே போகலாம் இது அதிக எதிர்மறை மிகவும் குறுகிய நேரம் பின்னர் நீங்கள் மின்னோட்டத்தை துண்டிக்கிறீர்கள் அது எனவே ஒரு எதிர்மறை என்றால் இங்கு தூண்டப்படும் மின்னழுத்தம் துருவமுனைப்பை மாற்றும் எனவே இது நேர்மறையாகவும் அது எதிர்மறையாகவும் மாறும் புள்ளியிடப்பட்ட முனை எதிர்மறையாக மாறும் புள்ளியிடப்படாதது நேர்மறையாக மாறும் மேலும் இது இந்த டையோடை இயக்கும் இந்த மூடிய சுற்று பாதை வழியாக மின்னோட்டத்தை இயக்கும் ஒரு முறை மின்னோட்டத்தை இயக்கியவுடன் இது இப்போது மின் ஆக்கி போல் இயங்கும் L R நேரம் மாறிலி அது அதிவேகமாக விழும் காந்தமாக்கும் மின்னோட்டம் நேர மாறிலியுடன் இப்படி அதிவேகமாக விழத் தொடங்கும் இது R மற்றும் Lm காந்தமாக்கல் என்றால் Lm Rக்கு சமமான நேர மாறிலி T யைக் கொண்டிருக்கும் ஃப்ளக்ஸ் இந்த ஃபாரடேஸ் சமன்பாட்டைப் பின்பற்றுகிறது ஃப்ளக்ஸ் காந்தமாக்கும் மின்னோட்டத்தைப் பின்பற்றுகிறது எனவே ஃப்ளக்ஸ் வடிவமும் ஃப்ளக்ஸ் அல்லது தற்போதைய வடிவத்தைப் போலவே இருக்கும் இதுவும் இந்த வழியில் செல்லும் இது மையத்தை மீட்டமைத்தல் என்று அழைக்கப்படுகிறது எனவே அதை மீண்டும் 0 க்கு கொண்டு வருவது மையத்தை மீட்டமைத்தல் என்று அழைக்கப்படுகிறது கட்டமைப்பு எதுவாக இருந்தாலும் மின்மாற்றிகளின் சரியான செயல்பாட்டிற்கு இது மிக மிக அவசியம் ஒன்று இங்கே இந்த கட்டத்தில் மையம் மீட்டமைக்கப்பட்டது நான் அடுத்த சுழற்சியில் பயணத்தைத் தொடங்கத் தயார் என்று கொடுத்தேன் எனவே இந்த ஃப்ரீவீலிங் சர்க்யூட் மூலம் காந்தமாக்கும் பகுதி இப்படித்தான் இயங்குகிறது சுவிட்ச் Iq மூலம் மின்னோட்டம் என்ன இப்போது Iq மூலம் மின்னோட்டத்தை கொடுக்கிறேன் நான் சொன்னது போல் காந்தமாக்கும் பகுதி மற்றும் சுமை பிரதிபலித்த பகுதி என்று இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது சுமை பிரதிபலித்த பகுதியையும் வரைந்து முதன்மை மாறும் மின்னோட்டம் எப்படி இருக்கும் என்பதைக் காட்டுகிறேன் முதன்மையில் காந்தமாக்கும் மின்னோட்டத்தை இப்படிப் பார்த்தோம் அது ஒரு நேரியல் பகுதி அதிவேக சிதைவு நேரியல் பகுதி அதிவேக சிதைவு மற்றும் பலவற்றை கொண்டிருந்தது அப்படியே தொடர்கிறது எனவே இது Im காந்தமாக்கும் பகுதி இப்போது நாம் இங்கு மின்னோட்டத்தைப் பார்த்தோம் இது மின்தூண்டி மின்னோட்டம் இந்த மின்னோட்டத்தின் பகுதியானது இங்கு பாயும் இதுபோன்ற ஒரு அலைவடிவத்தைக் கொண்டிருந்தது இது இரண்டாம் நிலை மின்னோட்டத்தின் பிரதிபலித்த பகுதியாகும் இரண்டாம் நிலை மின்தூண்டியில் தற்போதைய சராசரி Io என்று நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த மதிப்பு Io ஆக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதை முதன்மைப் பக்கத்திற்கு எடுத்துச் செல்லும்போது அது n Io ஆக மாறும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த மதிப்பு மிகவும் முக்கியமானது n ஆல் அளவிடப்படுகிறது இப்போது சுமை பிரதிபலித்த பகுதி மற்றும் பகுதி காந்தமாக்கல் பகுதி என்பதுதான் சுவிட்ச் வழியாக நாம் செலுத்தும் மின்னோட்டமாகும் நான் குறைந்த பிரதிபலித்த பகுதியை இப்படி வரைவேன் இதுதான் சுமை பிரதிபலித்த பகுதி அதனுடன் இந்த சுவிட்ச் பகுதியைச் சேர்க்கலாம் எனவே அது அப்படியே சேர்க்கப்படுகிறது எனவே இது உங்கள் சுவிட்ச் மின்னோட்டமாக இருக்கும் எனவே இந்த மின்னோட்டம் Iq என்பது சுவிட்ச் Q வழியாக பாய்கிறது பச்சைப் பகுதியுடன் கூடிய இந்த ஹாஷ் இங்கே ஃப்ரீவீலிங் ஆகும் நான் அதை Id என்று அழைக்கிறேன் மேலும் காந்தமாக்கும் பகுதி உண்மையில் Iq பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது முன்னோக்கி மாற்றியின் முதன்மை மற்றும் இரண்டாம்நிலையில் தற்போதைய அலைவடிவங்கள் இப்படித்தான் பாய்கின்றன மாற்றியின் மின்னழுத்த மதிப்பீடுகளுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள மின்னழுத்த அலைவடிவங்களைப் பார்க்கலாம் சுவிட்ச் Q ஐக் கருத்தில் கொண்டு Vq சுவிட்சில் உள்ள மின்னழுத்த அலைவடிவத்தைப் பார்க்கலாம் Vq ஆன் ஆக இருக்கும் போது வெறும் நிலை வீழ்ச்சியாகும் இவை அனைத்தும் நிலை வீழ்ச்சியில் இருக்கும் சுவிட்ச்ஐ ஆஃப் செய்யும்போது ஒரு ஃப்ரீவீலிங் மின்னோட்டம் இந்த முறையில் பாய்வதைப் பார்க்கலாம் இங்கே ஒரு வீழ்ச்சி உள்ளது அவை நிச்சயமாக டையோடு வீழ்ச்சியாக இருக்கும் பின்னர் Vin இது இங்கே சுற்றுகளை நிறைவு செய்கிறது இந்தப் பாதையில் கிஇர்ச் ஆப் வளைவை பார்த்தால் இது அணைக்கப்படும் போது நீங்கள் பார்க்கும் மின்னழுத்தம் இந்த R டிராப் டையோடு டிராப் மற்றும் அங்குள்ள Vin மதிப்பைக் காணலாம் இங்கு பாய்ந்து செல்லும் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் அணைத்த நிலையில் இருக்கும் போது உண்மையில் Vq என்பது Vin IR வீழ்ந்து இருக்கும் இது IR Vd அல்லது டையோடு ஆன் நிலை வீழ்ச்சி என்று சொல்லலாம் அதுவே இங்கு வரும் மற்றும் இதிலிருந்து இது ஒரு மாறுபட்ட அளவு என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இங்குள்ள மின்னோட்டம் காந்தமாக்கும் மின்னோட்டம் அதிவேகமாக குறைகிறது அல்லது நிலையான IR வீழ்ச்சி வடிவத்தைக் கொண்டிருக்கும் இறுதியில் அது 0 க்கு செல்லும் போது அது Vin ஆக மாற வேண்டும் Vin மதிப்பை நீங்கள் எண்ணினால் மின்னழுத்தம் இந்த பாணியில் நகரத் தொடங்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் சாதனத்தின் மின்னழுத்தம் சுவிட்ச் இப்படி இருக்கும் இப்போது இந்த Q க்கான மதிப்பீட்டைப் பார்த்தால் மின்னழுத்த மதிப்பீடு நிற்கும் திறன் கொண்ட அணைந்த நிலை மின்னழுத்தம் இந்த அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும் I என்றால் என்ன I பொதுவாக காந்தமாக்கும் மின்னோட்டமாக இருக்க வேண்டும் எனினும் காரணிகளில் நீங்கள் ஒரு கசிவு கூறு இருப்பதைக் பார்க்கலாம் இங்கே ஒரு கசிவு இருக்கும் மின்மாற்றியில் முதன்மை கசிவு தொடர் அதனுடன் உள்ளது டிரான்சிஸ்டரின் போது இந்த கசிவு காந்தமாக்கல் மற்றும் சுமை பிரதிபலித்த கூறு இரண்டையும் கொண்டிருந்தது எனவே nIo கூறு nIo Im மதிப்பு இந்த கட்டத்தில் நான் தொடங்கும் மதிப்பாக இருக்கும் பின்னர் கசிவு ஆற்றல் டிகேட் ஆனதும் காந்தமாக்கும் ஆற்றல் டிகேட் ஆகி இந்த V வடிவத்தை எடுக்கும் எனவே ஸ்விட்ச்ஐ ஆஃப் செய்த உடனேயே கசிவு காரணமாக கசிவு சக்தியானது அந்த கசிவை ஏற்படுத்தும் போது இப்போது இது போன்ற மிக உயர்ந்த ஸ்பைக்கை நீங்கள் பார்க்கலாம் அப்போதுதான் கசிவு ஆற்றல் அந்த கிங்ஸ்யை ஏற்படுத்துகிறது எனவே நான் உண்மையில் n Io பிளஸ் I காந்தமாக்கும் உச்சத்தில் இருப்பேன் இது R பிளஸ் Vin Vd ஆனது டிரான்சிஸ்டர் அல்லது MOSFET இன் Vceo மதிப்பீட்டை விட குறைவாக இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் நீங்கள் இதை வடிவமைப்பதன் மூலம் உங்களுக்குத் மதிப்பு தெரியும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனத்தின் மதிப்பு தரவுத் தாள் மதிப்பு இவை அனைத்தையும் அறிந்தால் இதை மதிப்பிடலாம் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட R இன் மதிப்பு இந்த தடையை சந்திக்க வேண்டும் என்று மட்டுமே கூறுகிறது இந்த ஸ்பைக்கைத் தவிர்க்க R இன் மதிப்பு மிகக் குறைவாக இருக்கக் கூடாது என்ற மற்றொரு கட்டுப்பாடு உள்ளது இது மிகக் குறைவாக இருப்பதால் இந்தச் சிதைவுக்கு நேர மாறிலி உள்ளது மற்றும் ஐந்து மடங்கு நேர மாறிலியானது கிடைக்கும் நேரமான T ல் கோர் ஃப்ளக்ஸை மீட்டமைக்க வேண்டும் எனவே ஐந்து மடங்கு Lm by R நேர மாறிலி Toff நேரத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் அல்லது இது Ts நேரத்தை கொண்டிருக்க வேண்டும் இந்த அறியப்பட்ட Lm என்பது மின்மாற்றியின் வடிவமைப்பிலிருந்து அறியப்படுகிறது இந்த மதிப்பை மதிப்பிடலாம் இந்த இரண்டு சமனிகளிலிருந்தும் இந்த இரண்டு மதிப்புகள் உங்களுக்கு அதிக வரம்பையும் குறைந்த வரம்பையும் வழங்கும் மேலும் இந்த இரண்டு உயர் வரம்பு மற்றும் குறைந்த வரம்பின் அடிப்படையில் உங்கள் சுற்றுத் தேவைகளைப் பூர்த்தி செய்ய இந்த வரம்பிற்கு இடையில் ஒரு மதிப்பைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றொரு கோணம் என்னவென்றால் R இல் உள்ள சக்திச் சிதறல் காந்த தூண்டலில் காந்தத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் 12 Lm I2max ஆகும் இப்போது இந்த ஆற்றல் ஒவ்வொரு சுழற்சியிலும் R இல் சிதறடிக்கப்பட வேண்டும் Ts க்குள் இது ஜூல்களில் உள்ள ஆற்றல் இந்த ஆற்றல் சிதறடிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு சுழற்சியும் உங்களுக்கு சக்தி சிதறல் R ஐ வழங்கும் இது அரை Lm I அதிகபட்ச இருபடி fs ஆக உள்ளது R இல் உள்ள சக்திச் சிதறல் R இன் மதிப்பிலிருந்து சுதந்திரமாக இருப்பதை பார்க்கலாம் எனவே R இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் R இன் மதிப்பானது இரண்டு கூறுகளை சரிசெய்கிறது ஒன்று இந்த ஸ்பைக் மின்னழுத்தத்தின் மதிப்பை இங்கே Vq ஸ்பைக் மின்னழுத்தத்தில் சுவிட்ச் ஆஃப் நேரத்தில் கட்டுப்படுத்துகிறது மற்றும் சிதைவின் நேர மாறிலியை ஃப்ளக்ஸ் சிதைவின் tau தீர்மானிக்கிறது எனவே இந்த இரண்டும் R இன் மதிப்பை தீர்மானிக்கப் போகிறது மற்றும் மின்சக்தி சிதறல் அதிர்வெண் மற்றும் காந்தமாக்கும் மின்னோட்ட கூறுகளில் உள்ள தூண்டல் மூலம் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் எதிர்ப்பு மதிப்பு R ஐ மதிப்பிடலாம் Q ஸ்விட்ச் மூலம் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த மதிப்பீடுகள் இரண்டும் அறியப்படுகிறது மின்னழுத்த மதிப்பீடு அடிப்படையில் வின் மற்றும் ஐஆர் வீழ்ச்சியாகும் மற்றும் தற்போதைய மதிப்பீடு என்பது இங்கு பாயும் மின்னோட்டத்தின் எந்த மதிப்பாக இருந்தாலும் அது Io இக்கு மாற்றப்பட்ட அதிகபட்ச மதிப்பாகும் இங்கே nIo மற்றும் டெல்டா IL எனவே n முறை Io பிளஸ் டெல்டா IL பாயும் சுமை பிரதிபலிக்கும் மற்றும் I காந்தமாக்கும் மின்னோட்டத்தில் இங்கு பாயும் இரண்டு கூறுகளும் அதற்கேற்ப மதிப்பிடப்பட வேண்டும் இங்குள்ள டையோடு மின்னோட்டமும் பக் மாற்றியும் சர்க்யூட் L மற்றும் C பற்றி நாம் விவாதித்ததைப் போலவே மதிப்பிடப்படும் ஏனெனில் சுற்றுக்கு வெளியே உள்ள பகுதி ஒன்றும் இல்லை ஆனால் பக் மாற்றி இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சை மதிப்பிடுவதற்கு மின்தடையத்தை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது நமக்கு தெரியும் டையோடு இங்கு காந்தமாக்கும் தற்போதைய சராசரியின் தற்போதைய மதிப்பீடு மற்றும் இங்கே டிரான்சிஸ்டர் இயக்கப்படும்போது அது Vin தாங்கும் மின்னழுத்த மதிப்பீட்டைக் கொண்டிருக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் பல்வேறு கூறுகளை மதிப்பிடலாம் இந்த சுற்றை உருவகப்படுத்துவதற்கும் பல்வேறு புள்ளிகளில் உள்ள பல்வேறு அலைவடிவங்களைப் பற்றி மேலும் அறிந்துகொள்வதற்கும் இந்தச் சுற்றுக்குள் மேலும் பலவற்றைப் பெறுவதற்கும் இது சரியான நேரம் அல்ல